சூரிய ஒளிமின்னழுத்த அமைப்பைப் பார்ப்போம் ஒரு முழுமையான சூரிய ஒளிமின்னழுத்த அமைப்பு பல பகுதிகளைக் கொண்டுள்ளது ஒளி சேமிப்பு தொகுதிகள் ஆற்றல் மாற்றிகள் மற்றும் ஆற்றல் சேமிப்பிற்கான சக்தி மாற்றிகள் சேமிப்பக வழிமுறைகள் மற்றும் சுமைகள் ஆகியவை எந்த சூரிய ஒளிமின்னழுத்த அமைப்புகளிலும் முக்கியமான அம்சங்களாகும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அவை ஒவ்வொன்றையும் தெளிவாகப் படிக்க வேண்டும் இதனால் ஒவ்வொரு துணை அமைப்புகளையும் வடிவமைத்து செயல்படுத்த முடியும் நாம் முதலில் முழு பொதுவான சூரிய ஒளிமின்னழுத்த அமைப்பைப் பார்ப்போம் அது எப்படி இருக்கிறது என்பதைக் காட்சிப்படுத்த ஒரு யோசனையைப் பெற முயற்சிக்கவும் பின்னர் ஒவ்வொரு துணை அமைப்பிலும் அவற்றைப் புரிந்துகொள்ள முயற்சிப்போம் சூரிய PV அமைப்பின் முக்கியமான வீரர்களில் ஒருவரான சூரிய ஆற்றல் சூரியன் ஆற்றலைக் கொடுப்பவர் என்ற பொருளில் மிக முக்கியமான அங்கமாகும் இது ஆற்றலின் மூலமாகும் இந்த ஆற்றல் ஒரு சேகரிப்பாளரின் நிகழ்வு இது ஒளிமின்னழுத்த தொகுதி எனவே ஒளிமின்னழுத்த தொகுதி சூரிய சக்தியைச் சேகரித்து பின்னர் PV தொகுதியின் முனையங்கள் முழுவதும் மின் ஆற்றல் வடிவில் கிடைக்கிறது எனவே இது ஒரு சேகரிப்பான் மற்றும் சூரிய சக்தியை மின் வடிவமாக மாற்றும் மாற்றி ஆகும் மின் ஆற்றல் அதைச் செய்யக்கூடிய விஷயங்களில் ஒன்று அதைச் சேமிப்பது எனவே நாம் அதை ஒரு சக்தி மின்னணு தொகுதி வழியாக அனுப்புகிறோம் இது ஒரு ஆற்றல் சார்ஜர் தொகுதி இது BJT MOSFET IGBT கள் மற்றும் பிற கட்டுப்பாட்டு சுற்றுகள் போன்ற சக்தி மின்னணு கூறுகளைக் கொண்டுள்ளது பின்னர் அது ஆற்றலை ஒரு சேமிப்பக சாதனத்தில் அனுப்ப பயன்படுகிறது பல்வேறு வகையான சேமிப்பக சாதனங்கள் உள்ளன பேட்டரி போன்ற வேதியியல் சேமிப்பிலிருந்து ஒருவர் தேர்வு செய்யலாம் அங்கு மின் ஆற்றல் ரசாயனமாக மாற்றப்பட்டு பின்னர் மின் வேதியியல் வழிகளைப் பயன்படுத்தி பெறப்படுகிறது நீங்கள் அதை ஒரு ஹைட்ரோ ஸ்டோரேஜாக சேமிக்க முடியும் மின் ஆற்றல் மாற்றப்படுகிறது இது தண்ணீரை உயரத்திற்கு உயர்த்துகிறது மற்றும் தூக்கிய நீரின் சாத்தியமான ஆற்றலை சேமிக்கிறது பம்ப் ஹைட்ரோ என்று அழைக்கப்படுகிறது நீர் விசையாழியின் உதவியுடன் ஆற்றலை மீட்டெடுக்கலாம் நீங்கள் மின்சார சக்தியை சுருக்கப்பட்ட காற்றாகவும் சேமிக்கலாம் எனவே இது ஒரு அமுக்கியை இயக்கி காற்றை வெவ்வேறு நிலைகளில் அழுத்தலாம் மற்றும் நீங்கள் அதை ஒரு காற்று விசையாழியின் உதவியுடன் மீட்டெடுக்கலாம் அல்லது சுழலும் ஃப்ளைவீல் வடிவில் அதை இயந்திர இயக்க ஆற்றலாக சேமித்து அதை ஒரு மின்சார ஜெனரேட்டர் மூலம் மீட்டெடுக்கலாம் சூரிய ஆற்றல் PV தொகுதியில் மின்சார ஆற்றலாக மாற்றப்படுகிறது மேலும் இந்த மின்சார ஆற்றல் சார்ஜர் மூலம் பல்வேறு சேமிப்பு வழிமுறைகளில் ஒன்றில் சேமிக்கப்படுகிறது மாற்றாக ஆற்றலை நேரடியாக சில சுமைகளுக்கு அனுப்பலாம் இரு திசை ஆற்றல் சார்ஜர் மூலம் சேமிப்பக பொறிமுறையிலிருந்து ஆற்றலை சுமைக்கு அனுப்பலாம் எனவே இந்த இரண்டு பகுதிகளும் ஒரு சக்தி மின்னணு சாதனத்திற்கு வழிவகுத்தன இது மாற்றுவதற்கான வேலையைச் செய்கிறது இது பயன்பாடுகளுக்கு இணக்கமான பொருத்தமான வடிவத்திற்கு ஒரு சக்தி மாற்றமாகும் சக்தி மாற்றம் ஒரு மாற்றியாக இருக்கலாம் அதாவது இது உங்களுக்கு ஒரு DC வெளியீட்டை அளிக்கிறது அல்லது இது ஒரு சக்தி இன்வெர்ட்டராக இருக்கலாம் இது முறையே DC அல்லது AC பயன்பாடுகளை இயக்க AC வெளியீட்டை வழங்குகிறது இன்வெர்ட்டர் வெளியீடு எவ்வாறு AC சுமைகள் மாற்றி வெளியீடுகளில் DC சுமைகளைக் கொண்டிருக்கும் மற்றும் மாதிரி அமைவு சுமை LED விளக்குகள் ஒளிரும் விளக்குகள் போன்றவற்றுக்கு விளக்குகள் போன்றதாக இருக்கும் இது தண்ணீரை உயரத்திற்கு பம்ப் செய்வதற்கும் சாத்தியமான ஆற்றலாக சேமிப்பதற்கும் உந்தி இருக்கக்கூடும் பம்புகள் DC பம்புகள் அல்லது AC பம்புகள் ஆக இருக்க முடியும் நீங்கள் குளிரூட்டல் வைத்திருக்கலாம் வழக்கமான அமுக்கி அடிப்படையிலான குளிரூட்டல் இது AC சுமை PV வகை மூலத்துடன் மிகவும் இணக்கமான பெல்டியர் சந்திப்புகளைப் பயன்படுத்துவதன் மூலம் DC குளிர்பதனத்தையும் நீங்கள் கொண்டிருக்கலாம் நீங்கள் கட்டம் இணைப்பைக் கொண்டிருக்கலாம் இது மிகவும் வரவிருக்கும் ஒரு வகை பயன்பாடாகும் அங்கு கட்டம் இணைக்கப்பட்ட இன்வெர்ட்டர் மூலம் AC க்கு மாற்றப்பட்ட பின் ஒளிமின்னழுத்த சக்தி கட்டத்தில் செலுத்தப்படுகிறது பயன்பாட்டு கட்டத்துடன் இணைக்கப்பட்டுள்ள எந்த சுமையும் வழங்கப்படலாம் எனவே ஸ்மார்ட் கிரிட் காட்சியில் PV அமைப்புகளுக்கான பிரபலமான பயன்பாடுகளில் ஒன்றாக வளர்ந்து வரும் பயன்பாட்டில் இதுவும் ஒன்றாகும் இப்போது நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னவென்றால் MPPT அதிகபட்ச பவர் பாயிண்ட் டிராக்கர் என்பது மிக முக்கியமான ஒரு வார்த்தையாகும் இது வரவிருக்கும் பாடங்கள் அல்லது வரவிருக்கும் விவாதங்களில் நீங்கள் மேலும் மேலும் காண்பீர்கள் அனைத்து சக்தி மாற்றம் சக்தி மாற்றிகள் மற்றும் ஆற்றல் மாற்றிகள் அதிகபட்ச பவர் பாயிண்ட் டிராக்கரை இணைக்க வேண்டும் இதன் அடிப்படையில் என்னவென்றால் PV தொகுதிக்கு ஒரு சக்தி மற்றும் V குணாதிசயம் உள்ளது இது ஒரு இயக்க புள்ளியில் மட்டுமே உச்சத்தைக் கொண்டுள்ளது மற்றும் PV தொகுதி அந்த உச்ச சக்தி இயக்க புள்ளியில் இயங்குவது பரிந்துரைக்கப்படுகிறது எனவே PV தொகுதிக்கு சரியான சுமை வழங்கப்படுவதைக் காண்பது சக்தி மாற்றும் அலகு பவர் கன்வெர்ட்டர்கள் அல்லது எனர்ஜி சார்ஜர் யூனிட்டுகளின் வேலை இது அதிகபட்ச சக்தி புள்ளியில் செயல்படும் எனவே இந்த அதிகபட்ச பவர் பாயிண்ட் டிராக்கிங் வழிமுறைகள் உள்ளடிக்கப்பட்டிருக்க வேண்டும் மேலும் இந்த சக்தி மாற்றிகளின் உள்ளார்ந்த பகுதியாக மாற வேண்டும் எனவே இவை சில மாதிரிகள் சூரிய PV அமைப்புகளில் நீங்கள் காணும் சில முக்கியமான கூறுகள் இப்போது எங்களிடம் மூன்று முக்கியமான கூறுகள் உள்ளன நிச்சயமாக MPPT இந்த இரண்டின் ஒரு பகுதியாகும் எந்தவொரு சோலார் PV அமைப்பிற்கும் இந்த வகையான கூறுகளை செயல்படுத்தக்கூடிய வகையில் நாம் படித்து வடிவமைக்க வேண்டும் PV தொகுதிகளின் அளவை நாம் எடுத்துக்கொள்வோம் PV தொகுதிகளின் அளவு மிகவும் முக்கியமானது ஏனெனில் இது நிறைய ரியல் எஸ்டேட் ஆக்கிரமித்துள்ளது மற்றும் ரியல் எஸ்டேட் மலிவாக வராது எனவே நீங்கள் இதைப் பற்றி நிறைய சிந்தனை கொடுக்க வேண்டும் துரதிர்ஷ்டவசமாக இது சூரியனில் இருந்து வரும் சம்பவம் கதிர்வீச்சு வளிமண்டல நிலை நீர் நீராவி உள்ளடக்கம் அட்சரேகை நாளின் நேரம் ஆண்டின் நேரம் இந்த அளவுருக்கள் அனைத்தும் வெளிவரும் பயனுள்ள ஆற்றலை பாதிக்கிறது PV தொகுதி எனவே உள்ளூர் புவியியல் மற்றும் உள்ளூர் அட்சரேகை தொடர்பாக இந்த PV தொகுதியைப் படிப்பது மிகவும் முக்கியம் இந்த வெளியீடுகளைக் கொண்ட PV பேனலைக் கவனியுங்கள் இது சூரியனிடமிருந்து உள்ளீட்டை எடுத்துக்கொள்கிறது இது Pin இன் உள்ளீட்டைக் கொண்டுள்ளது இது சக்தி மற்றும் வெளியீட்டு சக்தி P0 ஆகும் மேலும் செயல்திறன் P0 Pin ஆல் வழங்கப்படுகிறது என்பதை நினைவில் கொள்க இது VmIm க்கு சமம் இது மின்னழுத்தம் மற்றும் மின்னோட்டம் Pin மூலம் வகுக்கப்பட்ட PV பேனலின் IV குணாதிசயத்தில் இயக்க புள்ளி என்பது அந்த பகுதிக்கு சம்பவ காப்பு தவிர வேறில்லை காப்பு ஒன்றுக்கு கிலோவாட் அலகுகளைக் கொண்டுள்ளது இது ஒரு மீட்டர் சதுரத்திற்கு கிலோவாட் அலகு கொண்டிருக்கிறது இது ஒரு மீட்டர் சதுரம் எனவே இது உள்ளீட்டு சக்தியாக மாறும் இப்போது இது A மற்றும் காப்பு L என்றால் என்ன இப்போது இது போன்ற ஒரு குழுவை நீங்கள் கருத்தில் கொண்டால் இந்த பகுதி இங்கே காணப்படுவது போல் தட்டையான தட்டு சோலார் PV பேனலில் மீட்டர் சதுரத்தில் உள்ள பகுதி இந்த பகுதி வழியாக சாதாரணமாக செல்வதைக் கருத்தில் கொண்டு சூரிய கதிர்வீச்சு இந்த பாணியில் ஒரு கோணத்தில் வீழ்ச்சியடைகிறது என்று காட்டலாம் இது போன்ற கோணம் இது எனவே நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டியது உண்மையில் சாதாரண நிகழ்வுதான் எனவே இது Li என்று அழைக்கப்பட்டால் PV பேனல் கணக்கீட்டிற்கு நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டியது Li cos θ இது சாதாரண நிகழ்வாக இருக்கும் எனவே சக்தியாக திறம்பட மாற்றப்படுவது பொதுவாக பிளாட் பிளேட் பேனலில் உள்ள நிகழ்வு காப்பு ஆகும் எனவே இது Li cos θ ஆக மாறும் எனவே இப்போது மாற்றுவதன் மூலம் Li cos θ என்பது குழுவுக்கு வழங்கப்படும் பயனுள்ள காப்பு என்பதை நீங்கள் காண்பீர்கள் ஆகையால் செயல்திறன் VmIm by Li cos θ A ஆக மாறுகிறது எனவே P0 VmIm க்கு சமம் இது இந்த இரண்டு கூறுகளின் செயல்திறனை Li cos θ இல் A ஆக எடுத்துக் கொண்டால் இது சமம் எனவே P0 என்பது சேகரிப்பாளரின் பகுதியைப் பொறுத்தது மற்றும் Li cos θ இது சேகரிப்பாளருக்கு இயல்பான நிகழ்வு காப்பு ஆகும் P0 பயன்பாட்டைப் பொறுத்தது எவ்வளவு சுமை சக்தி தேவை என்பதை பயன்பாடு சொல்லும் இது குழு கொடுக்க வேண்டிய மின் சக்தி வெளியீட்டின் அளவு எனவே P0 ஒரு பயனுள்ள ஒன்று PV பேனலின் தரவுத்தாள் இருந்து செயல்திறன் உள்ளது Li cos θ என்பது ஒரு மீட்டர் சதுரத்திற்கு கிலோவாட்டில் உள்ள நிகழ்வு காப்பு மற்றும் பரப்பளவு என்பது கலெக்டர் பேனல் தட்டின் அளவு இது வழங்க போதுமான சக்தியை சேகரிக்க சூரிய சக்தியை வெளிப்படுத்த வேண்டும் எனவே PV பேனலைத் தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுப்பதற்கு A இன் மதிப்பு என்ன என்பதைக் கண்டுபிடிக்க வேண்டும் எனவே இந்த சமன்பாட்டை மீண்டும் எழுதினால் செயல்திறன் மற்றும் Li cos θ ஆகியவற்றால் சமமான P0 ஆகும் எனவே குழுவின் பகுதி P0 க்கு விகிதாசாரமாகவும் சம்பவ காப்புக்கு நேர்மாறாகவும் இருக்கும் என்பதை நீங்கள் காண்கிறீர்கள் எனவே ஒரு குறிப்பிட்ட இடத்தில் காப்பு அதிகமாக உள்ளது அந்த இடத்திற்கு நீங்கள் தேர்ந்தெடுத்து தேர்வு செய்ய வேண்டிய பேனலின் பரப்பளவு குறைவாகவும் அதேபோல் அதிக சுமை சக்தியாகவும் இருக்கலாம் பேனலின் பரப்பளவு அதிகமாக இருக்க வேண்டும் எனவே சுமை சக்தி இரண்டும் சம்பவ காப்புறுதியைப் பொறுத்தது என்பதையும் நாம் தேர்வு செய்ய வேண்டிய குழுவின் பகுதியும் சம்பவ காப்புறுதியைப் பொறுத்தது என்பதைக் காண்கிறோம் இருப்பினும் இந்த சம்பவம் காப்பு என்ன என்பதைக் கண்டுபிடிப்பது எளிதல்ல ஏனெனில் இது பல காரணிகளைச் சார்ந்தது இது நாளின் நேரத்தைப் பொறுத்தது இது ஆண்டின் நேரத்தைப் பொறுத்தது இது உள்ளூர் காலநிலை நிலைமைகளைப் பொறுத்தது இது செங்குத்து நெடுவரிசையில் உள்ள நீராவி உள்ளடக்கத்தைப் பொறுத்தது சேகரிப்பாளருக்கு மேலே உள்ள காற்றின் இது பருவங்களை சார்ந்துள்ளது எனவே இது போன்ற பல காரணிகளைச் சார்ந்தது மற்றும் பல காரணிகள் நிச்சயமற்றவை சம்பவ காப்புறுதியை மதிப்பிடுவது எளிதானது அல்ல ஆனால் இப்போது எங்கள் நோக்கம் சம்பவக் காப்புக்கான துல்லியமான மதிப்பைக் கண்டுபிடிப்பதை நோக்கிச் செல்வதேயாகும் இதன்மூலம் நாம் பேனலின் அளவை ஒரு குறிப்பிட்ட சுமைக்கு சேகரிப்பாளரின் பகுதியை அளவிட முடியும்